இதுவரை நாம் பயிற்சி பற்றிய கருத்துக்களை விவாதித்தோம் பின்னர் வேலை மதிப்பீடு வேலை மதிப்பீடு செயல்திறன் மதிப்பீடு சாத்தியக்கூறு மதிப்பீடு இவற்றின் அடிப்படையில் எப்படி என்ன பயிற்சி தேவை என்று எவ்வாறு கண்டுபிடிப்பது இப்போது மேலும் உள்ள தொகுதிகள் பயிற்சி வடிவமைப்பு மற்றும் பயிற்சி வகைகள் பற்றியதாகும் ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை எப்படி வடிவமைப்பது மற்றும் அதற்கு என்ன அளவு கூறுகள் எடுத்து பயிற்சி வடிவமைப்பதற்கு கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான காரணி ஆகும் எனவே பயிற்சி வடிவமைப்பதற்கு ஒரு படிக்கும் சூழல் நாம் உருவாக்க வேண்டும் சூழல் ஆதரவாக இருப்பது பங்கு பெறுபவர்கள் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பயிற்சி வடிவமைப்பு பயிற்சி நிரல் உள்ளே காரணிகளை குறிக்கும் என்ன காரணிகள் பயிற்சி நிரலில் இருந்தால் பயிற்சி பரிமாற்றம் பயனுள்ளதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும் குறிப்பிட்ட பயிற்சி வடிவமைப்பு கற்பவரின் பண்புகள்மற்றும் அறிவுறுத்தல் உத்திகள் ஆகிய மூன்று அளவு கூறுகளை கவனத்தில் கொள்கிறது நாம் எப்போது பயிற்சி நிரல் வடிவமைத்தாலும் இந்த மூன்று அளவு கூறுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலில் நாம் கற்பவரின் பண்புகளில் ஆரம்பிப்போம் நாம் படிக்கும் திறன் பற்றிப் பேசுவோம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் பலவகையான குணாதிசயங்கள் இருக்கும் என்று நாம் அறிவோம் மற்றும் கற்கும் சூழல் வேறுபடும் மற்றும் பரம்பரை சூழல் தனிப்பட்ட நிலைமை அதேபோல் வேலை சூழல் ஒரு மனிதனின் கற்கும் திறனை பாதிக்கும் சூழல் ஆதரவாக இருந்தால் நிறுவனம் ஆதரவாக இருந்தால் மனிதனின் கற்கும் திறன் அதிகமாகும் இப்போது என்ன கற்க வேண்டும் என்பதை பொறுத்தது சில மனிதர்கள் அளவு நுட்பங்களை பற்றி கற்பதில் வேகமாக இருப்பர் சில பேர் தரம் நுட்பங்களை பற்றி கற்பதில் வேகமாக இருப்பர் சில நபர்கள் அளவு மற்றும் தரம் நுட்பங்களில் சமமாக திறனுடன் இருப்பார்கள் பயிற்சி அளிப்பவர் ஒரு பயிற்சி நிரல் வடிவமைக்கும்போது பங்கு பெறுபவர்களின் சுய விபரங்களை வைத்திருக்க வேண்டும் அதனால் ஒரு முறையான பயிற்சி நிரல் மிக முன்பாகவே வடிவமைக்கப்பட வேண்டும் மற்றும் பங்கு பெறுபவர்களின் தகவல் பயிர்ச்சி பெறுபவர்களை பற்றி விபரம் அவர்களின் வயது பாலினம் பொருளாதார நிலைமை சமுதாயத்தில் நிலைமை ஆகிய டெமோகிராபிக் மாறிகள் மூலம் பெறவேண்டும் இந்த அளவு கூறுகளை கண்டுபிடித்தால் நாம் கல்வியை புரிந்துகொள்ளலாம் அதாவது பங்கு பெறுபவர்களின் கல்வி நிலைமை என்ன என்று அறியலாம் எனவே அது நமக்கு ஒரு யோசனையை தரும் இந்த யோசனை 100 வெற்றி தரும் என்று அவசியம் இல்லை ஆனால் பங்கு பெறுபவர்களின் திறன் என்ன என்பது பற்றி ஒரு யோசனையை தரும் மற்றும் திறன் மற்றும் இல்லை அவர்களுக்கு ஒரு நோக்கு நிலை இருக்கும் அதாவது அவர்கள் என்ன கற்க விரும்புகிறார்கள் பயிற்சி நிரல் உள்ளடக்கம் எப்படி இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் அவர்களின் கற்கும் திறனை அடிப்படையாகக் கொண்டு நாம் முடிவு செய்ய வேண்டும் இரண்டாவது ஊக்குவிப்பு ஒரு மனிதரின் பயிற்சி உள்ளடக்கத்தை கற்கும் ஆவல் இப்போது நாம் எல்லோரும் பல ஊக்குவிப்பு கோட்பாடுகளை பார்த்துள்ளோம் மற்றும் அடிப்படை கோட்பாடு தேவை கோட்பாடு ஆகும் மற்றும் தேவைக் கோட்பாடு என்பது ஒரு மனிதருக்கு குறிப்பிட்ட இந்தப் பயிற்சி தேவையா தேவை என்றால் தான் அந்த மனிதருக்கு பயிற்சி நிரல் பயனுள்ளதாக இருக்கும் நாம் பயிற்சி நிரல் எப்போது வடிவமைத்தாலும்பங்கு பெறுபவர்களின் ஊக்க நிலையை நினைவில் கொள்ளவேண்டும் பங்கு பெறுபவர்களின் சில பேர் இந்தக் குறிப்பிட்ட பயிற்சி அவர்களின் பிரட் அண்ட் பட்டர் என்பதற்காக மேற்கொள்வர் இந்தப் பயிற்சி இல்லாவிட்டால் அவர்களால் வேலையை செய்ய இயலாது சில சமயம் பங்கு பெறுபவர்கள் நிறுவனங்களின் வற்புறுத்தலுக்காக பயிற்சி நிரலில் கலந்து கொள்ளலாம் இந்த தொழிலாளர்களிடம் எந்தவிதமான ஊக்கமும் இருக்காது மற்றும் சில தொழிலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையில் என்ன கற்க வேண்டும் என்பதில் எந்த ஆர்வமும் இல்லாமல் இருப்பர் மற்றும் ஊக்கமும் இருக்காது எனவே பங்கேற்பவர்கள் தானாகவே முன்வந்து மற்றும் பயிற்சி பெறுபவர்கள் பதிவு செய்தால் ஊக்கம் பெரிய நிலையில் இருக்கும் என்று கருதலாம் ஏனென்றால் அவர்கள் தாமாகவே முன்வந்து இந்த குறிப்பிட்ட பயிற்சி நிரலில் கலந்து கொள்கிறார்கள் எனவே எப்போதும் ஊக்கமளிக்க வேண்டும் அதாவது பல பயிற்சி நிரல்கள் உள்ளன மற்றும் அவர்கள் தானாகவே பயிற்சி நிரலில் கலந்துகொள்கின்றனர் மூன்றாவது சுய செயல்திறன் சுய செயல்திறன் என்பது மக்கள் தங்களால் பயிற்சி நிரல் உள்ளடக்கத்தை வெற்றிகரமாக கற்க முடியும் என்று நம்புவது இப்போது நாம் எப்பொழுது பயிற்சி நிரலை வடிவமைத்தாலும் அதன் உள்ளடக்கம் என்னவாக இருக்கும் மற்றும் அவை எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்று பார்க்க வேண்டும் ஆனால் நாம் எப்பொழுது பயிற்சி நிரல் பற்றிய சிற்றேடு அல்லது ஒரு பக்க முன்னுரை செய்யும்போது அது தெளிவாக நாமென்ன தொகுதிகளை தரப்போகிறோம் மற்றும் இந்த பயிற்சி நிரலினால் என்ன பயன் கிடைக்கும் என்று தெளிவுபடுத்த வேண்டும் எனவே சுய செயல்திறன் அல்லது ஒருவரது விருப்பம் எப்போதுமே இருக்கும் அதாவது அவர்களால் வெற்றிகரமாக கற்க முடியும் இந்த மூன்றாவது பாயிண்ட் நாம் கற்கும் திறனுடன் இணைக்க முடியும் அதாவது ஒரு மனிதனால் கற்க முடிந்தால் கண்டிப்பாக அவனிடம் அதிக சுய செயல்திறன் இருக்கும் அதிக கற்கும் திறன் அதிக ஊக்கம்அதிக சுய செயல்திறன் மற்றும் அது கற்பவரின் பண்புகளை பயிற்சி நிரல் சார்ந்து வரையறுக்கப்படும் இப்போது இவை உபயோகமாக இருக்குமா அல்லது இருக்காதா என்பது பல பயிற்சி நிரல்களின் கேள்வியாகவே உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட பயிற்சி நிரல்களின் விளைவு என்ன இந்த குறிப்பிட்டநிரல்வடிவமைப்புகளால்நன்மைகள் என்ன ஒரு குறிப்பிட்ட நிரலினால் பெறப்படும் மதிப்புகள் மற்றும் பயிற்சி பெறுபவர் என்ன உணருகிறார் என்பது மிக மிகத் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் கற்பவர்கள் கற்கும் ஸ்டைல் இவையும் மிக மிக முக்கியமாக ஆகிறது எனவே என்ன கற்கும் ஸ்டைல் உள்ளது இதுபற்றி ஏற்கனவே நான் விவாதித்து உள்ளேன் சில போராளிகள் சிலர் துறவிகள் உள்ளனர் எனவே துறவிகள் சிறந்தவர்கள் யாருக்கு கற்பதில் உயர் அழுத்தம் மற்றும் உயர்ந்த அணுகுமுறை உள்ளவர்கள் மற்றும் கற்பவரின் வகையை சேர்ந்து கற்பவரின் கற்கும் ஸ்டைல் அதன்படி அவரால் கற்க இயலும் எனவே இது கற்பவரின் பண்புகள் இப்பொழுது நாம் பெரியவர்களின் கற்கும் கொள்கைகளைப் பற்றி பேசும்போது அது பெரியவர்களின் கற்கும் கொள்கைகள் இதில் முதல் மற்றும் முதன்மையானது ஏன் அவர்கள் சிலவற்றை பற்றி கற்க வேண்டும் என்பது மற்றும் நான் முதலிலே குறிப்பிட்டதுபோல் இதுதான் ஒருவரை ஊக்கப்படுத்துகிறது ஒரு தேவை ஒருவரை ஊக்கப்படுத்துகிறது பெரியவர்கள் கற்பதில் இது மிக மிக முக்கியம் அதாவது அவர்கள் முன்னோக்கி பார்க்கிறார்கள் அவர்கள் தாங்கள் என்ன கற்க போகிறார்கள் என்று பார்க்க விரும்புகிறார்கள் மற்றும் பின்னர் அதை கற்றபின் தங்கள் தொழில் எவ்வாறு கட்டப்படும் என்று பார்க்க விரும்புகிறார்கள் இந்த வகையான பயிற்சி நிரல் தங்கள் தொழில் விரிவடைய உதவும் என்று அது மிகவும் தெளிவாக தெரியாத வரை அல்லது தெரியும் வரை அவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட கற்பதில் எந்தவிதமான உற்சாகமோ அல்லது ஊக்கமோ இருக்காது பெரியவர்கள் கற்பதில் அவர்களுக்கு ஒரு சுய இயக்கம் தேவை ஒரு உதாரணம் நடுநிலை மேலாண்மை அல்லது உயர் மேலாண்மை மற்றும் இந்த வகை மக்கள் ஒரு பயிற்சிக்கு அவர்களை போகச் சொன்னால் அவர்களில் சிலர் வேண்டாம் நமக்கு நல்ல அனுபவம் உள்ளது மற்றும் எனக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை என்று நம்புகிறார்கள் சரி நமக்கு என்ன சொல்லித் தருவார்கள் மற்றும் நாம் அதிலிருந்து என்ன கற்கப் போகின்றோம் மற்றும் இந்த மாதிரி ஒரு கருத்து இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பயிற்சி தேவை என்ற உணர்வோ அல்லது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகை பயிற்சியை கற்பதில் சுய இயக்கமோ இருக்காது சமீபத்தில் என்னால் தலைமை பற்றி ஒரு பயிற்சி நிரல் ஏற்பாடு செய்யப்பட்டது மற்றும் அந்த குறிப்பிட்ட தலைமை பயிற்சி நிரலில் பங்கேற்றவர்கள் ஐம்பதிலிருந்து 55 வயதிற்கு உட்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் சுய இயக்கத்துடன் அந்த குறிப்பிட்ட தலைமை ஸ்டைல் நிரல் கற்க விரும்பினார்கள் மற்றும் சுய இயக்க குழு இருக்கும்போது விளைவுகளும் மிக மிக அதிகம் என்று பார்க்கப்படுகிறது மூன்றாவது பாயிண்ட் வேலை சம்பந்தமான அனுபவங்களை செயல்முறைகளாக கொண்டுவருவது இப்பொழுது இது வெறும் கோட்பாடுகளாக மட்டும் இருக்கக்கூடாது இது கோட்பாடுகளாக மட்டுமிருந்தால் பயிற்சி தருபவர்களுக்கு ஒழுங்கான பதில் கிடைக்காது ஏனென்றால் பயிற்சி எடுப்பவர்கள் உள்ளடக்க டெலிவரி எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு அது உதவுமா அல்லது இல்லை இல்லையா என்று பார்க்க விரும்புகிறார்கள் உதாரணத்திற்கு நான் பயிற்சி நிரல் வடிவமைத்தல் பற்றி பேசுகிறேன் மற்றும் இது ஒரு குறிப்பிட்ட பயிற்சி நிரல் வடிவமைக்க வேண்டும் என்று விரும்பும் பயிற்சியாளர்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே இந்த செயல்முறை அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட அனுபவம் இங்கு கவனிக்கப்பட வேண்டியது இங்கு நாம் கேஸ் ஸ்டடி உபயோகப்படுத்தலாம் நான் சில பயிற்சிகளை உபயோகிக்கலாம் அவை அவர்கள் எது பேசினாலும் அது தொழில் சார்ந்த அனுபவம் என்று புரிந்து கொள்ள உதவும் நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் பிஹெச்இஎல் நிறுவனத்தில் ஒரு பயிற்சி நிரல் நடத்தும்போது நாங்கள் ஏஐ ஸ்ட்ராம் கேஸ் ஸ்டடீஸ் எடுப்போம் பின்னர் அதை பிற நிறுவனங்கள் இதே அளவு அதிகமோ குறைவோ உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுவோம் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்துக் கொண்டார்கள் மற்றும் எவ்வாறு தங்கள் வளர்ச்சி வரைபடத்தை உருவாக்கினார்கள் எனவே இந்த விஷயத்தில் வேலை சம்பந்தப்பட்ட அனுபவத்தில் கேஸ் ஸ்டடி கொண்டுவந்தால் அவர்கள் அதனுடன் இணைத்துக் கொள்கின்றனர் அதாவது இதுதான் நிலைமை என்றால் நானும் அதே நிலைமையை அழுத்துகிறேன் இதுதான் நிலைமை என்றால் அந்த குறிப்பிட்ட நிலைமையை எப்படி சரி செய்வது அல்லது அந்த நிலைமை எனக்கும் நேரலாம் எனவே ஐஆர் விஷயங்களில் தொழிலாளர் சட்டங்களில் மற்றும் இந்த மாதிரியாக பிரச்சனைகள் உருவானால் பின்னர் யூனியன் பிரச்சனை உருவாகும் அல்லது யூனியன் உறவுகள் பராமரிக்கப்பட வேண்டும் மற்றும் பிற நிறுவனங்கள் எப்படி இந்த உறவுகளை அல்லது அவர்களின் ஐஆர் பராமரிக்கிறார்கள் அவர்களால் தங்களின் ஐஆர் பராமரிக்க முடிந்தால் கண்டிப்பாக அவர்களால் அதை வேலை சம்மந்தப்பட்ட அனுபவமாக செயல்முறையில் உருவாக்க முடியும் அடுத்தது கற்பதில் பிரச்சனையை தீர்க்கும் அணுகுமுறையை கொண்டு வருவது நாம் எப்பொழுதும் கற்கும் செயல்முறை பற்றிப் பேசும்போது எப்பொழுதும் பிரச்சனை தீர்வு அணுகுமுறை இருக்கும் ஏனென்றால் சில கேஸ் ஸ்டடி இருக்கலாம் சில உதாரணங்களை பற்றி பேசுவோம் இது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்றால் எவ்வாறு தீர்வு தரப்படுகிறது அதற்கு சில பயிற்சிகள் நாம் கொண்டிருப்போம் நான் சில கேஸ் ஸ்டடி மற்றும் பயிற்சிகளை உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் உடன் அப்லோட் செய்கிறேன் மற்றும் நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடி மற்றும் பயிற்சிகள் பிரச்சனை தீர்வு அணுகுமுறை சார்ந்ததாக இருக்கும் என்று பார்ப்பீர்கள் உதாரணத்திற்கு ஏர்போர்ட்டில் பார்க்கிங் ஸ்பேஸ் அந்த குறிப்பிட்ட கேஸ் ஸ்டடி மற்றும் அந்தக் குறிப்பிட்ட கேஸ் ஸ்டடி எப்படி ஏர்போர்ட் பார்க்கிங் பிரச்சனை தீர்வு காணப்பட்டது என்று பேசும் எனவே இந்த மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல் தனிமனிதர்களின் கற்கும் செயல் முறை அணுகுமுறை செய்ய உதவும் சில சமயம் அதிக உள்ளார்ந்த ஊக்கம் இருக்காது ஆனால்வெளிப்புற கூறுகள் ஆதரவாக இருக்கும் மற்றும் உதாரணத்திற்கு போட்டித் தன்மை போட்டித்தன்மை இருந்தால் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட தொழிலாளர் சிலவற்றை கற்க விரும்புகிறார் எனவே அவர் போட்டியை முறியடிக்கலாம் மற்றும் இந்தவகையான வெளிப்புற போட்டி சூழல் இது உள்ளார்ந்த ஊக்கம் தருகிறது எனவே வெளிப்புற கூறுகள் உள்ளார்ந்த ஊக்கத்திற்கு காரணமாகிறது மற்றும் இந்த விஷயத்தில் அந்த மனிதர் அதிகம் கற்கிறார் மற்றும் தன்னை அதிகம் நம்புகிறார் மற்றும் எந்த வயதினராக இருந்தாலும் கற்க முற்படுகிறார் எனவே நாம் பெரியவர்கள் கற்பதை பற்றிப் பேசும்போது இந்த அளவு கூறுகள் அதாவது அவர்கள் கற்க தயாராக இருக்கிறார்களா அவர்கள் குறிப்பிட்ட பயிற்சி நிரலை கற்க தேவை இருக்கிறதா பயிற்சி நிரல் அவர்கள் வேலை அனுபவம் சார்ந்து இருந்தால் இந்த பிரச்சனை தீர்வு அணுகுமுறையால் சந்தோஷம் அடைகிறார்கள் அதனால் இந்த விஷயத்தில் அதே மாதிரியான பிரச்சனை வந்தால் நம்மால் அறிய முடியும் மற்றும் அவர்களால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று சம்பந்தப் படுத்த முடியும் மற்றும் வெளி சார்ந்த மற்றும் உள்ளார்ந்த கூறுகளால் அவர்கள் ஊக்கம் அடைகிறார்கள் மற்றும் இந்தக் கூறுகள் இருந்தாலும் அவர்களுக்கு சவாலாக இருந்தாலும் இந்த சவாலே தொழிலாளர்களை ஊக்கப்படுத்துகிறது இப்பொழுது நாம் அறிவுறுத்தல் உத்திகள் பற்றி பேசுவோம் என்ன அறிவுறுத்தல் உத்திகள் உள்ளன கற்பவர்களின் பங்களிப்பு மற்றும் பின்னூட்டம் மிக மிக முக்கியமானதாக உள்ளது இப்பொழுது பங்கேற்பதும் மற்றும் பின்னூட்டம் அச்சு நடைமுறையில் உள்ளது எந்த மாதிரியான செயல் கூறுகள் வேலை சம்பந்தமான செயல்திறனில் உள்ளன இப்பொழுது பல தரப்பட்ட வேலைகள் செய்ய வேண்டிய உள்ளது உதாரணத்திற்கு நாம் ஹெச் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசும்போது ஹெச் ஆர் எக்ஸிக்யூடிவ் ரெக்ரூட்மெண்ட் செலக்சன் ட்ரெயினிங் மற்றும் டவலப்மன்ட் பெர்பார்மன்ஸ் அப்ரைசல் புரோமோஷன் டிரான்ஸ்பர் காம்பண்ஷேஷன் மற்றும் இன்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் போன்ற எல்லா வேலையும் செய்ய வேண்டும் இப்பொழுது இப்படி எல்லா வகையான வேலைகளையும் செய்யும் போது அவர்களுக்கு பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கின்றன மற்றும் இந்த வேலைகள் எல்லாம் திறம்பட செயல்படுத்த அவர்கள் உத்தரவாதம் கொள்ள வேண்டும் மற்றும் பெரிய நிறுவனங்களில் எல் இ நாம் எச் ஆர் டி க்கு பல்வேறு வேர்டிகல்ஸ் இருப்பதைப் பார்க்கிறோம் தனிப்பட்ட உயர்வு தொழில்முறை உயர்வு நிறுவன உயர்வு பல செல்கள் உள்ளன மற்றும் ரெக்ரூட்மெண்ட் செலக்சன் விஷயத்தில் வேறு விதிகள் ஐஒன் உள்ளன எனவே வேலை திறன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவை பயிற்சி சமயத்தில் பயிற்சி பெறுபவர்களின் கடமை சார்ந்து இருக்க வேண்டும் மற்றும் பயிற்சி பெறுபவர்கள் பயிற்சி நிரல் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இந்த அம்சங்கள் பணியிடத்தில் மற்றும் பயிற்சி நிரல் சமயத்தில் செயல் பயிற்சிசெய்யும் ஏனென்றால் அவர்கள் தாம் செய்ய வேண்டிய வேலையுடன் தங்களை இணைத்து பின்னர் அந்த வேலையை பயனுள்ளதாக திறம்பட செய்வதற்கு கற்றுக் கொள்கின்றனர் பின்னர் இடைவெளி பயிற்சிகள் உள்ளன இடைவெளி பயிற்சிகள் பல பிரிவுகளாக நேரம் அல்லது நாட்கள் இடைவெளியில் பயிற்சி செய்யப்படுகின்றன எனவே ஒரு வார பயிற்சி நிரல் அல்லது இரண்டு வார பயிற்சி நிரல் என்று இருக்க வேண்டிய அவசியமில்லை மூன்று மாத பயிற்சி நிரல் அதுமட்டுமல்லாமல் பயிற்சி நிரல் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் போல தரப்படுகிறது மற்றும் இந்த டிப்ளமா கோர்ஸில் ஒரு வருடம் போல பல உள்ளீர்கள் மெதுவாக தரப்படுகின்றன மற்றும் மெதுவாக மக்களும் இடைவெளி கொடுத்து ஒன்றொன்றாக கற்கின்றனர் எனவே இந்த மாதிரியான படிக்கும் பிரச்சனைகள் உடனடியாக பணியிடத்தில் நமது அறிவை அல்லது திறனை வெளிப்படுத்துவதற்கு உடனடி தேவை இல்லாத போது மிகவும் உபயோகமாக உள்ளன நமது அறிவு அல்லது திறனை வெளிப்படுத்துவதற்கு மிக அவசர தேவை இருந்தால் இந்த மாதிரியான இடைவெளி நிரல் அப்போது பயனளிக்காது இடைவெளி பயிற்சிகளால் கிடைக்கும் பயன்கள் என்னவென்றால் கற்பவர் அவரவர் நேரத்திற்கு ஏற்ப கற்றுக் கொள்வர் மற்றும் அவருக்கு முதல் படி கடந்துவிட்டோம் என்ற நம்பிக்கை ஏற்படும்போது கண்டிப்பாக அடுத்த படிக்கு ஸ்டெப் 2 செல்வார் நிகழ்ச்சி நிரல் அவசரமாக இருக்கும்போது கற்பவருக்கு இடைவெளிவிட்டு கற்பதற்கு சந்தர்ப்பம் வாய்ப்பதில்லை அதனால் ஹெச் ஆர் டிபார்ட்மென்ட் இன் காரணம் மிகத் தெளிவாக இருந்தால் நிறுவன காரணம் தெளிவாக இருந்தால் அவர்கள் திட்டம் இடுவார்கள் அதாவது மெதுவாக மற்றும் நேர இடைவெளியில் மெதுவாக கற்பவர் பலவிதமான செயல்முறைகளை கற்று பின்னர் அவரை செய்து காட்ட சொல்வார்கள் ஒரு சாதாரண உதாரணம் அதாவது வேலை சுழற்சி இது ஒருவகையான பயிற்சி நிரல் இதில் ஒரு மனிதன் எத்தனை மாதங்கள் அல்லது நேரம் வேலை X மேற்கொள்வார் எத்தனை மாதம் வேலை Y மற்றும் எத்தனை மாதம் Z மற்றும் இது போல் திட்டமிடலாம் அடுத்து நிறை பயிற்சி இந்த பயிற்சி உடனடியாக செயல்படுத்தப்படுகிறது மற்றும் இதில் ஒரு உதாரணம் நிறுவனத்தில் கணினி அமைத்தல் ஒரு நிறுவனத்தில் கணினி அமைக்கப்பட்டால் எல்லா மனிதர்களும் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி எப்படி கணினியை பயனுள்ளதாக திறம்பட உபயோகிப்பது என்று குறிப்பிட்ட பயிற்சி நிரல் இங்கு இந்த பயிற்சியை நிரல் வடிவமைப்பதில் உள்ள சவால் என்னவென்றால் நேரம் காலம் மிகக் குறுகியது மற்றும் நான் முன்பு குறிப்பிட்டதுபோல் குறிப்பிட்டது போல்பங்கேற்பவர்கள் எல்லோருடைய பண்புகளும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை எனவே கற்பவர்கள் ஒரே மாதிரி இல்லை ஆனால் நேர காலம் மிகக் குறுகியது மற்றும் அனைத்து கற்பவர்கள் தங்களது கற்கும் திறனை அந்தக் கால இடைவெளியில் செய்து காட்ட வேண்டும் இது மிகப்பெரிய சவாலாக அமைகிறது மிக சில கற்கும் நிறுவனங்கள் உள்ளன அப்படி என்றால் நிறுவனமே புது தொழில்நுட்பத்தை கற்கிறது ஒரு நிறுவனம் முழுவதும் புது தொழில்நுட்பத்தை கற்பதால் எல்லா தொழிலாளர்களும் இந்த வகையான தொழில்நுட்பத்தை கற்பதை செயல்படுத்த வேண்டும் இது தேவை என்றால் நிறை செயல் பயிற்சி நிரல் இருக்கும் மற்றும் நிறை செயல் பயிற்சி நிரலில் அனைவரும் கற்காமல் போகலாம் மற்றும் பயிற்சி அளிப்பவர்கள் கற்பவர்களை அடையாளம் காண முடிவதில்லை அதனால் அதே பயிற்சி நிரலை வடிவமைத்தது வடிவமைப்பது பயிற்சி அளிப்பவருக்கு பெரிய சவாலாக அமையும் பல தடவை என்ன நடக்கும் என்றால் அதிகப்படியான கற்பது நடைபெறும் அதிகப்படியான கற்பது என்றால் ஒரு தடவை செயல்முறை கற்பவர் செயல்திறனை நன்றாக அறிந்த பின்னும் மறுபடியும் தருவது எனவே ஒரே மாதிரியான பயிற்சி நிரல் மீண்டும் மீண்டும் தருவதால் எந்த பயனும் இல்லை எனவே என்னவாகும் என்றால் புது பாடம் தர வேண்டும் நிறுவன உத்திகளில் ஒருவர் நிலை 1 முடித்திருந்தால் அவர் நிலை இரண்டுக்கு சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் நிலை 1 பயிற்சி நிரல் அப்போது இருக்காது அதை மீண்டும் கவனத்தில் தரக்கூடாது மீண்டும் தரப்படும் வகையாக இருந்தால் பயிற்சி நிரல் வடிவமைக்கப்படும் போதே தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் யாருக்கு நிலை 1 அளவு அறிவு உள்ளதோ அவர்கள் மீண்டும் நிலை ஒன்று வகை பயிற்சி நிரலுக்கு நிறுவனத்தில் பதிவு செய்ய தேவையில்லை நிலை 2 நிரல் இருந்தால் அந்த நிரலுக்கு அடிப்படை நிலை ஒன்றை முடித்திருக்க வேண்டும் மற்றும் அவரிடம் அதற்கான சான்றிதழ் இருக்க வேண்டும் எனவே மறு தடவை இருக்காது ஆனால் அதே பயிற்சி நிரல் நாம் வழங்கி அதே நபர்கள் கலந்து கொண்டால் அது பெரிதாக உபயோகப்படாது பிஹேவியரல் மாடலிங் என்பது மற்றொரு வகை பயிற்சி நிரல் மற்றும் அறிவுறுத்தல் வடிவமைப்பது இங்கு இருக்கும் அதாவது பல தடவை புகார்கள் வரும் மற்றும் முக்கியமாக நடுநிலை மற்றும் உயர்நிலை மேலாண்மை மக்கள் அவர்களிடம் குறிப்பிட்ட வகை பிஹேவியர் ஸ்டைல் இருக்கும் மற்றும் இந்த விஷயத்தில் இது வேண்டுமென்றே நடப்பதில்லை அவர்கள் அறியாமலேயே இந்த வகையான நடத்தை காண்பிக்கிறார்கள் எனவே அவர்களிடம் யாராவது சொல்லவேண்டும் இதுதான் உங்கள் நடத்தை என்று ஆனால் எப்படி சொல்வது அந்த குறிப்பிட்ட நடத்தையை மாடலிங் செய்வது மூலம் அந்தக் குறிப்பிட்ட நடத்தையை மாடலிங் செய்வது மற்றும் அந்த மாடலிங் பிஹேவியர் ஐ நாம் செய்து காட்டுவதால்அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது இல்லை இந்த நடத்தை சரியில்லை என்று ஆனால் அவர்களும் இந்த வகையான நடத்தையை மேற்கொள்வதை உணர்வார்கள் எனவே இந்த மாதிரியான பிஹேவியர் மாடலிங் அறிவுறுத்தல் உத்திகள் கடைபிடிக்கப்படும் போது அடுத்தவரின் நடத்தை நகலாக செய்து காட்டப்படும் இதன் காரணமாக கற்பவர் இந்த வகையான பயிற்சி நிரல் மூலம் இந்த மாதிரியான நடத்தை உகந்ததல்ல என்று அறிந்து அதை குறைத்துக் கொள்வர் அவரால் முழுமையாக அதை நிறுத்த முடியாது ஆனால் அந்த வகையான நடத்தையை குறைத்துக்கொள்ள முடியும் தவறுகள் சார்ந்த உதாரணங்கள் அறிவுறுத்தல் உத்தியில் இருக்கலாம் அதாவது அவர்களிடம் இந்த பயிற்சியை ஒழுங்காக உபயோகிக்கவில்லை என்றால் எது தவறாகப் போகும் என்று கற்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் எனவே இந்த விஷயத்தில் ஒரு பயிற்சி நிரல் நடைபெறும்போது எதில் தவறு செய்கிறார்கள் பயிற்சியை சரியாக செய்யாமல் சரியாக பயன்படுத்தாமல் அவர்களை செய்ய சொல்லும் போது அவர்களால் செய்ய இயலாது ஏனென்றால் ஒவ்வொரு பயிற்சி நிரலிலும் அறிவுறுத்தல்கள் இருக்கும் அதில் ஒரு ஃபேஸ்phase இரண்டாவது ஃபேஸ்மூன்றாவது ஃபேஸ் மற்றும் அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஃபேஸ் களை கடந்து செல்ல வேண்டும் சமயத்தில் பயிற்சி பெறுபவர்கள் தங்களுக்கு பேஸ் 123 இவற்றை ஏற்கனவே தெரியும் என்று உணர்ந்து பயிற்சி நிரலை விட்டுவிடலாம் எனவே இந்த மாதிரியான தவறுகள் சார்ந்த உதாரணங்கள்மனதில் கொண்டு அறிவுறுத்தல்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஏதாவது புதிதாக இருந்தால் அதையும் குறிப்பிட வேண்டும் ஏதாவது முன்கூட்டியே தெரிந்திருக்க வேண்டும் என்றால் அதுவும் குறிப்பிடப்பட வேண்டும் இதனால் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி நிரலில் ஒழுங்கான அறிவுறுத்தல் வடிவமைப்பு மூலம் ஒரு நபர் சரியாக செயல் படுத்த முடியும் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் அடுத்த பகுதி வலுவூட்டல் மக்கள் மீண்டும் மீண்டும் தரும் பதில்களால் ஒருவிதமான பாசிட்டிவ் ரிவார்டு கிடைக்கும் என்ற யோசனை அடிப்படையில் உருவானது எனவே இதுதான் நடத்தை வலுவூட்டல் இந்த நடத்தை வலுவூட்டல் கோட்பாடு என்பது ஒரு பாசிட்டிவ் ரிவார்டு கிடைக்கும்போது அந்த நடத்தை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது ஒரு சாதாரண உதாரணம் ஒரு குழந்தையை நாம் பாராட்டும் போது குட் வெரி குட் என்று சொல்லும் போது அந்தக் குழந்தை மீண்டும் மீண்டும் அதே நடத்தையை செய்ய விரும்பும் அதேபோல் ரிவார்டு அமைப்பு விஷயத்தில் கற்பிப்பவர் இடம் இருந்து அல்லது உயர் அதிகாரிகளிடம் இருந்து அல்லது சுற்றுப்புறத்தின் மூலம் சக ஊழியர்கள் இவர்களிடமிருந்து இந்த வகையான நடத்தை அருமையாக உள்ளது என்று பாராட்டு கிடைத்தால் அது மீண்டும் மீண்டும் செயல்படுத்தப்படும் அடுத்து விளக்கம்நடத்தையை மீண்டும் மீண்டும் செய்வது இந்த நடத்தை வலுவூட்டுதல் இல் எதிர்மறை விளைவுகளை ஒத்திருக்கும் செயல்களை தவிர்க்க வேண்டும் அதனால் எதிர்மறை விளைவுகளை உருவாக்கும் செயல்களை செய்யக்கூடாது என்று கூற வேண்டும் உதாரணத்திற்கு ஒருவர் ஊக்குவிக்கப்பட்ட அவர்களிடம் இல்லை இது உன்னால் முடியாது இது செய்யும் திறன் உன்னிடம் இல்லை என்று சொன்னால் அவரால் கற்க இயலாது இந்த மாதிரியான எதிர்மறை அறிக்கைகளை தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் என்னவாகும் அந்த மனிதர் கற்பதை நிறுத்திக் கொள்வார் அவர் பயிற்சி நிரல்களில் பங்கேற்று செயல்பட மாட்டார் எனவே இந்த மாதிரியான எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க வேண்டும் உடனடியாக உறுதிப்படுத்துதல் மக்கள் வலுவூட்டல் மற்றும் பின்னூட்டம் எவ்வளவு சீக்கிரமாக பயிற்சி முடிந்து வருகிறோமோ அதிகம் கற்கிறார்கள் எனவே உடனடி பதில் இருக்க வேண்டும் ஒரு தாமதம் இருக்கக்கூடாது எனவே ஒரு பயிர்ச்சி நிரல் வடிவமைக்கும்போது பின்னூட்டம் தரும் காலம் உடனடியாக இருக்க வேண்டும் அதாவது பின்னூட்டத்திற்கு ஒரு பகுதி இருக்க வேண்டும்அப்போது பயிற்சி தருபவர் பயிற்சி பெறுபவர் உடனடியாக பின்னூட்டத்தை பயிற்சி தருபவர்களுக்கு சரி செய்தல் செய்யப்படும் ஆனால் நிரல் வடிவமைக்கும்போது பின்னூட்டத்திற்கு இடம் இல்லை என்றால் பின்னர் அதே நிரலில் பின்னூட்டம் கேட்டு இருக்க வேண்டும் என்று உணருவோம் இல்லையென்றால் அவர்களிடம் சரி உங்கள் வேலை இடத்திற்கு சென்ற பின் அங்கிருந்து பின்னூட்டத்தை அனுப்புங்கள் என்று சொன்னால் அது கடினமாகிவிடும் ஏனென்றால் அவர்கள் வேலை இடத்திற்கு சென்றவுடன் பரபரப்பு அடைந்து விடுவார்கள் எனவே நீங்கள் ஒரு பயிற்சி நிரல் வடிவமைக்கும்போது பயிற்சியின் முடிவில் ஒரு பகுதி பின்னூட்டத்திற்கு ஒதுக்குவது நல்ல ஆலோசனையாகும் இப்போது அடுத்த பாயிண்ட் பயிற்சி பரிமாற்றம் நாம் பயிற்சி பரிமாற்றம் பற்றி பேசும்போது முதல் இரண்டு பயிற்சியாளர்கள் தொடர்ந்து திறம்பட தாங்கள் கற்றதை செயல்படுத்துகிறார்கள் அதாவது ஒருவருக்கு பயிற்சி அடித்தபின் ஆறு மாதத்திற்குப் பின் நீ என்ன கற்றாய் அதை செயல்படுத்து என்று சொல்வது போல் இருக்கக்கூடாது உதாரணத்திற்கு தலைமை பயிற்சி நிரல் தலைமை பயிற்சி நிரலில் என்ன கற்றுத் தருகிறோமோ அதை செயல்படுத்துவதற்கு தலைமை வாய்ப்பு தரப்பட வேண்டும் ஒரு சின்ன குழுவில் முடியாவிட்டால் பெரிய குழுவில் ஆனால் சின்ன பிராஜெக்ட் முடியாவிட்டால் ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்டில் ஆனால் நிறுவனம் ஒரு வாய்ப்பை வழங்காவிட்டால் அவர் என்ன கற்றாலும் திரும்பி வரும்போது குறுகிய காலத்திலேயே அதை செயல்படுத்தி காட்ட முடியாது அவர் அதை மறந்து விடலாம் அல்லது முகம் அடையாமல் இருக்கலாம் அல்லது இந்த காலத்திற்குள் என்ன பயிற்சி எடுத்தாலும் தனக்கு அது உபயோகமாக இருக்கப்போவதில்லை என்று புரிந்து கொள்வார் எனவே இதை தவிர்க்க ஒரு முக்கியமான பாயிண்ட் பயிற்சி பரிமாற்றத்திற்கு பயிற்சி பெறுபவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுவது மிகவும் முக்கியமாகிறது பயிற்சி பெறுபவர்களுக்கு பயிற்சி பரிமாற்றத்திற்கு வாய்ப்பு அளிக்கும் போது அவர் கண்டிப்பாக நல்ல விதமாக செயல்படுத்த முடியும் இது புது அறிவிப்பு எனவே அதை செயல்படுத்தினால் நீங்களும் அவர் கற்றது உபயோகமானதா அல்லது இல்லையா என்று அறிந்து கொள்ளலாம் அவரால் பிரச்சனைகளுக்கு பயிற்சியில் கற்றதை செயல் படுத்துவதன் மூலம் தீர்வு தர இயலும் சில பிரச்சனைகள் இருக்கும் அதனுடன் அவர் கற்ற செயல் முறைகளுடன் தன்னை இணைத்து அந்த பிரச்சினையை தீர்வு காண முடியும் அதனால் பயிற்சி பரிமாற்றம் மிக மிக முக்கியமானதாகிறது பயிற்சி பரிமாற்றத்திற்கு மேலாளர்கள் பயிற்சி கோட்பாடுகளை மேற்கொண்டு பயிற்சி பெற்றவர்களை தாங்கள் கற்றவற்றுக்கு பொறுப்பை ஏற்று மற்றும் சுய மேலாண்மை உத்திகளை கையாள்வதற்கு ஊக்கமளிக்க வேண்டும் இது தானே கற்றுக்கொள்ளும் முறை ஏனென்றால் பணியிடத்தில் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி பரிமாற்றம் ஏற்படும்போது மேனேஜர் பயிற்சி கோட்பாடுகளை பரிமாற்றத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது குறிப்பிட்ட கோட்பாடுகளை வேலை வகுப்பறையில் மேற்கொள்ளலாம் மீண்டும் பணியிடத்திற்கு திரும்பி செல்லும்போது தான் கற்ற கோட்பாடுகளை நடைமுறை படுத்த முடியும் உதாரணத்திற்கு அவருக்கு தலைமை பயிற்சி நிரல் அளிக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட மாடல் பற்றி பேசப்படும் பின்னர் அவர்கள் மீண்டும் செல்லும்போது அந்த குறிப்பிட்ட தலைமை மாடல் அல்லது டீம் பில்டிங் பற்றி செயலாற்ற முயலும்போது அது வெற்றிகரமானதா அல்லது இல்லையா பல தடவை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் அல்லது மோதல் மேலாண்மை பற்றி கற்கிறார் எனவே இந்த குறிப்பிட்ட கோட்பாடுகளை ஒழுங்காக செய்து மற்றும் ஊக்கப்படுத்தி பயிற்சி பெற்றவர்களை அறிவு பரிமாற்றத்திற்கு சரியாக செய்ய வேண்டும் மற்றும் அதனை உடனடியாக செய்ய வேண்டும் சுய மேலாண்மை உத்திகளை கற்பதில் பொறுப்பேற்று அவற்றை செயல்படுத்துவது சுவாரஸ்யமானது இந்த வகையான பயிற்சி நிரல் கற்கும் போதுஇதன்மூலம் அவர்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியும் ஏனென்றால் அவருக்கு தகவல் தரப்பட்டுள்ளது அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவருக்கு யோசனை தரப்பட்டுள்ளது அதாவது பணியிடத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று எனவே இந்த வகையான பயிற்சி பரிமாற்றம் பயிற்சி பரிமாற்றம் செய்யும்போது அவர் கண்டிப்பாக பயிற்றுவித்தவர் என்ன சொன்னார் என்று நினைவு கூற முடியும் பயிற்றுவித்தவர் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லியிருப்பார் எனவே அவர் செய்யக்கூடாதவற்றை நிராகரித்து செய்ய வேண்டியவற்றை ஏற்றுக்கொள்வார் இந்த வகையான பயிற்சி பரிமாற்றம் மிகவும் பயனுள்ளதாகும் எனவே பயிற்சி நிரல் வடிவமைக்கப்படும் போது நிறுவனங்களுக்கு ஒரு ஆலோசனை கூறப்பட வேண்டும் அதாவது தொழிலாளர்கள் நேரடியாகவோ அல்லது குறுகிய காலத்திற்குள் நேரடியாக செய்ய முடியாவிட்டால் அவர்களுக்கு பயிற்சியில் கற்றதை செயல்முறை படுத்த ஒரு வாய்ப்பு தரப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அவர் தன்னால் குறிப்பிட்ட பயிற்சி நிரலில் கற்றதை செயல்படுத்த முடியாமல் உபயோகமில்லை என்று நினைத்துக் கொள்வார் இப்பொழுது நான் உங்களுடன் பரிமாற்றம் செயலாக்கம் பற்றிய மாடல் பகிர விரும்புகிறேன் அதாவது அது எப்படி நடக்கிறது முதலில் பயிற்சி பெறுபவர்களின் பண்புகள் நான் ஊக்கம் பற்றி குறிப்பிட்டது போல் விருப்பம் தொழிலாளர்களின் விருப்பம் அவர்கள் குறிப்பிட்ட அறிவு பரிமாற்றம் பயிற்சிக்கு போக விரும்புகிறார்களா அல்லது இல்லையா அந்த பரிமாற்ற செயல் அவர்கள் விரும்ப வேண்டும் எந்தவிதமான வகுப்பில் வேலை பயிற்சி எடுத்தாலும் பின்னர் அந்த வேலைக்கு சென்று தன்னால் இயன்றதை தன்னால் செய்ய முடியும் என்று செய்து காட்ட வேண்டும் பின்னர் திறன் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் திறன் சரி நான் சொன்னது போல் திறன் எல்லா வகையான திறமைகள் வேலை அறிவுத் திறமை ஹெச் ஆர் திறமை யோசிக்கும் திறமை இந்த திறமை மற்றும் ஊக்கம் கண்டிப்பாக கற்பவர்களின் பண்புகளை கொண்டிருக்கும் அவர் எப்படி கற்றார் அல்லது எப்படி கற்கவில்லை பின்னர் பயிற்சி வடிவமைப்பில் நான் முன்னர் குறிப்பிட்டதுபோல் கற்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் அதாவது அவருக்கு வாய்ப்பு தர வேண்டும் வாய்ப்புக் கொடுத்தால் கண்டிப்பாக அவரால் கற்கும் சூழலை உருவாக்க முடியும் பின்னர் பரிமாற்ற கோட்பாடுகளை மேற்கொள்வது அதாவது பரிமாற்றத்திற்கு எந்த கோட்பாடு இருந்தாலும் அதை மேற்கொள்ள தெரிய வேண்டும் மற்றும் நான் முன்னர் குறிப்பிட்டது போல் சுய மேலாண்மை உத்திகளை பயன்படுத்துவது இப்போது மூன்றாவது அளவு கூறு இதற்கு உங்களது குறிப்பாக கவனம் பெற விரும்புகிறேன் இது எல்லாம் பரிமாற்றக் காலநிலை இருந்தால் முடியும் இதுவும் வேலை சூழலின் கீழ் ஒரு பகுதியாக உள்ளது இங்கு வேலை சூழலில் சரியாக கொடுக்கப்பட்டால் ஒரு மனிதரால் கற்பதை தக்கவைக்க முடியும் முதல் மற்றும் முதன்மையானது பரிமாற்றத்திற்கு ஏற்ற காலநிலை இந்த பரிமாற்றத்திற்கான காலநிலை வேலை சூழலை ஆதரவாக பாசிட்டிவாக அமைத்துத் தரும் காலநிலை ஆதரவாக பாசிட்டிவாக இருந்தால் அவர் கற்றதை ஏற்றுக்கொள்ளும் காலநிலை அவருடைய வேலையிடத்தில் தான் கற்றதை செயல்படுத்த நல்ல காலநிலை இருந்தால் அவர் கண்டிப்பாக பிழைத்துக் கொள்வார் இரண்டாவது மேலாண்மை மற்றும் சக ஊழியர்கள் ஆதரவு மேலாண்மை அதுமட்டுமல்லாமல் நான் முன்பே சொன்னது போல் சக ஊழியர்களின் ஆதரவு தேவை அதாவது ஒருவரை சுற்றி குறிப்பிட்ட மக்கள் இருக்கும்போது அவர்கள் புது யோசனைகளை அவர் கற்றவற்றை செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் மற்றும் இந்த வகையான புரிதல் நல்ல பயனுள்ளதாகும் செயலாற்ற ஒரு வாய்ப்பு அதாவது செயலாற்ற ஒரு வாய்ப்பு தரப்பட்டால் கற்றதை தக்கவைப்பது அதிகமாக இருக்கும் கடைசியாக தொழில்நுட்ப ஆதரவு இப்பொழுதெல்லாம் பல பயிற்சி நிரலில் தொழில்நுட்ப ஆதரவு மிகவும் தேவை என்று பார்க்கிறோம் வேலை சூழலில் தொழில்நுட்ப ஆதரவு இருந்தால் மனிதனின் திறமை மற்றும் பயன் மிக மிக அதிகமாக இருக்கும் எனவே இந்தக் கூறுகள் எல்லாம் கற்றதை தக்கவைப்பதில் பொதுவான பராமரிப்பு இருக்கும் எனவே பயிற்சி நிரலினை வடிவமைக்கும்போது பயிற்சி பெறுபவர்களின் பண்புகள் மிக முக்கியமாக மனதில் கொண்டு பின்னர் அதற்கேற்ப வடிவமைத்தல்மற்றும் வேலை சூழல் ஆதரவான வேலை சூழல் பின்னர் கண்டிப்பாக பயிற்சி பரிமாற்றம் செயல்முறை இவை மிக மிக பயனுள்ளதாக இருக்கும்